நுண்செயலிகள் மற்றும் நுண்கட்டுப்படுத்திகள் ஆகியன கணிப்பணி அமைப்புகளின் ஒரு பகுதியாகும் கணிப்பணி அமைப்புகள் என்பது பலவிதமான பயன்பாட்டு தொகுப்புகளை கொண்டது சிறிய கணிப்பான்கள் கைபேசிகள் தொடங்கி மீத்திறன் கணிப்பொறி வரை அவை பயன்படுத்தப்படுகின்றன தற்போது சிறிய பயன்பாடுகளை பற்றி பேசும்போது அவற்றின் சிறிய அளவு மற்றும் இடம் மேம்படுத்தப்பட்ட மின்சக்தி தேவைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் அங்கு நுண்செயலிகள் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒன்றாக இருக்கும் மற்றொருபுறம் கணக்கீட்டு திறனை பார்க்கவேண்டும் அதாவது கணக்கீட்டு சக்தியை பொறுத்தவரை ஏராளமான பயன்பாட்டாளர்கள் மற்றும் பலவிதமான நிரல்கள் கணக்கீடுகள் ஆகியவற்றை கையாளக்கூடியதாக இருத்தல் வேண்டும் அந்த இடங்களில் நுண்செயலிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அவை அதிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் அதிவேகத்தில் இயங்கக்கூடிய ஆற்றல் போன்றவற்றை நுண்கட்டுப்படுத்திகளை விட அதிகமாக கொண்டுள்ளது அதிவேக பயன்பாடுகளுக்கான சிறந்த நுண்கட்டுப்படுத்திகளும் உள்ளன ஆனால் பெரும்பாலும் கணக்கீட்டு பணிகளுக்கு நாம் நுண்செயலிகளையே பயன்படுத்துகிறோம் இப்போது எதுவாயினும் நுண்செயலியோ அல்லது நுண்கட்டுப்படுத்தியோ அவை இரண்டுமே கணக்கீட்டு கூறுகள் ஆகும் அவை இரண்டுமே கொடுக்கப்பட்ட தரவுகளை கணக்கீடு செய்கின்றன கொடுக்கப்பட்ட தகவல் கூறுகளை உள்ளீடாக எடுத்துக்கொண்டு அதை மாற்று உருவில் அமைப்பின் உள்ளே கொடுத்து பிறகு செயலாக்கம் செய்து கிடைக்கக்கூடிய தரவுகளை அப்படியே வெளியீடாக கொடுக்கின்றன நம் சூழல் பெரும்பாலும் தொடர்முறை வடிவிலேயே இருக்கின்றது நாம் வெவ்வேறு சூழல்களில் எடுக்கக்கூடிய சமிக்ஞைகள் தொடர்முறை வடிவில்தான் உள்ளது ஆனால் கணக்கீட்டு பணிகளுக்கு எண்முறை உள்ளீடுகளே சிறப்பானதாக இருக்கும் இந்த எண்முறை உள்ளீடுகள் நமக்கு கணக்கீட்டு செயலை மேற்கொள்ளும்போது உருவாகும் இரைச்சல் அளவை குறைப்பதற்கு உதவும் அதுமட்டுமல்லாது கணக்கீட்டு முறையை திறம்பட செய்ய உதவும் தொடர்முறையில் இருந்து எண்முறைக்கு மாற்றமானது ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளைக் கொண்டு செய்யப்படுகின்றன எனவே நுண்செயலிகள் மற்றும் நுண்கட்டுப்படுத்திகள் ஆகியவற்றை கையாளும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய தரவு உள்ளீடு எண்முறை வடிவில் இருக்க வேண்டும் அதற்கான சில இடைமுகங்களை பற்றி பின்னர் பார்ப்போம் அவை தொடர்முறை சமிக்ஞைகளை எண்முறை சமிக்ஞைகளாக மாற்றக்கூடியவை செயலாக்கியில் தரவுகளை சேமிப்பதற்கும் செயலாக்கம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் தகவல்கள் கண்டிப்பாக எண்முறை வடிவமாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஏதேனும் ஒரு மதிப்பை எண்முறை வடிவில் சேமிப்பதற்கு அதை ஒரு எண் வடிவில் மாற்ற வேண்டும் உதாரணமாக ஒரு இடத்தில் உள்ள மின்னழுத்த மதிப்பை எடுத்துக்கொள்வோம் அது சிறிய ஓல்ட் அல்லது மில்லிஓல்ட் என இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த மதிப்பை இப்போது சேமிக்க வேண்டும் என்றால் அதை எண்வடிவிலேயே சேமிக்க வேண்டும் அதுபோல ஒரு நபருடைய பெயர் சரமாக சேமிக்க வேண்டுமென்றாலும் அதையும் ஒரு எண் வடிவிலேயே கணினியில் சேமிக்க முடியும் எனவே ஒரு எண்ணை கணினியில் எவ்வாறு குறிப்பிடபட வேண்டும் என்பது அடிப்படையான ஒன்றாகும் இந்த செயலிகள் எப்படி அதை செயலாக்கம் செய்கின்றன இவற்றையெல்லாம் புரிந்துகொள்ள நாம் எண் அமைப்புகள் மற்றும் அவற்றின் பலவிதமான குறியீடுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எண் அமைப்பு என்பது ஒரு கணினியில் ஒரு எண் எவ்வாறு சேமிக்கப்படுகிறது என்பதை பற்றியதாகும் இப்போது ஒரு எண்ணை குறிப்பிடுவதாக வைத்துக்கொள்வோம் அந்த எண் பல விதங்களில் இருக்கலாம் அது ஒரு முழு எண்ணாக இருக்கலாம் அது ஒரு நேர்மறை முழு எண்ணாகவோ அல்லது எதிர்மறை முழு எண்ணாகவோ இருக்கலாம் இதேபோல் நம்மிடம் ஒரு எழுத்துச்சரம் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அது ஒருவருடைய பெயராகவோ அல்லது முகவரியாகவோ இருக்கலாம் அந்த எழுத்துக்கள் சேமிக்கப்படும்போது ஒருவிதமான குறியீடாக மாற்றப்படுகிறது அந்த குறியீட்டின் பெயர் ASCII என்பதாகும் அதில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு முழு எண் குறியீடு கொடுக்கப்பட்டு பிறகு கணினியில் அந்த முழு எண் குறியீட்டு வடிவிலேயே சேமிக்கப்படும் இது கணினியில் எழுத்தாக செயலாக்கம் செய்யப்படாது மாறாக முழு எண்ணாகவே பதியப்பட்டிருக்கும் மெய் எண்கள் என்பது எண் வகைகளுள் ஒன்றாகும் மேலும் இந்த மெய் எண்கள் இரண்டு பகுதிகளைக் கொண்டது ஒன்று முழுக்கள் பகுதி மற்றொன்று பின்னம் பகுதி பள்ளி நாட்களிலிருந்தே இதை நாம் அறிவோம் எண்களை கணித வகுப்புகளில் கையாண்டு உள்ளோம் இவற்றை நாம் கணினியில் குறிப்பிட வேண்டும் இப்போது எப்படி நீங்கள் அதை செய்யப்போகிறீர்கள் நமக்கு நன்றாக தெரியும் கணினி அமைப்பில் எண்கள் அனைத்துமே இருமஎண் வடிவில் மட்டுமே சேமிக்கப்படும் ஆகவே நாம் அந்த எண் வகையைப் பற்றி புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஒரு பொதுப்படையான எண் அமைப்பை தன்னிச்சையான தளஎண்கள் மற்றும் மதிப்புகளாக கருத்தில் கொள்வோம் நாம் எந்த எண் அமைப்பைப் பற்றி பேசினாலும் அதில் ஒரு முக்கியமான பகுதி இருக்கும் அதுதான் அந்த எண் அமைப்பினுடைய தள எண் தளம் என்பது ஒரு எண் குறிக்கக்கூடிய அதிகபட்ச மதிப்பு ஆகும் அது அவற்றில் எத்தனை இலக்கங்கள் இருக்கும் என்பதை பற்றி குறிக்கும் உதாரணமாக நாம் தசம எண்களை பற்றி அறிவோம் அந்த தசம எண் அமைப்பில் தள எண் மதிப்பு 10 என்பதாகும் மற்றும் அதனுடைய இலக்கங்களை பார்த்தால் அது 0 1 2 என 9 வரை இருக்கும் ஆகவே நாம் இங்கே பத்து விதமான இலக்கங்களை கொண்டிருக்கிறோம் அவை எண் அமைப்பில் தளஎண் 10 என குறிப்பிடப்படுகிறது இப்போது இருமஎண் அமைப்பை பார்த்தால் அதன் தளஎண் 2 என்பதாகும் மற்றும் அந்த அமைப்பில் உள்ள இலக்கங்கள் 0 மற்றும் 1 ஆகும் பொதுவாக தள எண் மதிப்பு என்பது b என எடுத்துக் கொண்டால் அந்த எண் அமைப்பில் மொத்தமாக b இலக்கங்கள் இருக்கும் அவை 0 1 என b 1 வரை இருக்கும் ஆக ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம் அதனுடைய தள எண் b என இருக்கட்டும் அதனுடைய இலக்கங்கள் d1 d2 என db 1 வரை இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் படத்தில் குறிப்பிட்டுள்ளது போல x1 x2 x3 xn தள எண் b என்பதை x1 x2 x3 xnb என குறிப்பிடுகிறோம் இங்கு முதல் இலக்கம் d1 ஆகும் இரண்டாவது இலக்கம் d2 ஆகும் மூன்றாவது இலக்கம் d3 ஆகும் இவ்வாறு அவை செல்லும் ஆக இந்த மதிப்புகள் எல்லாமே b இன் பவர்களில் கொடுக்கப்படும் இந்த d1 என்பது எப்போதும் 0 எனவும் d2 என்பது 1 எனவும் இந்த db என்பது b 1 எனவும் இருக்கும் Refer Slide Time 0803 இப்போது x1x2 xnb என்பது நம்மிடம் இருக்கும் எண்ணாக இருக்கட்டும் இந்த எண் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது என்றால் x1 bn 1 x2 bn 2 xn 1 b xn உதாரணத்திற்கு நம்மிடம் தள எண் 10 கொண்ட 452 என்ற எண் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதாவது 10 ஆக இந்த விளக்கத்தின்படி பார்த்தால் முதலில் 4 பெருக்கல் தள எண் 10 பவர் n இங்கு பவர் என்பது 3 ஆகவே 10 பவர் 2 கூட்டல் 5 பெருக்கல் 10 பவர் 1 கூட்டல் 2 அதாவது 400 கூட்டல் 50 கூட்டல் 2 ஆக மொத்தம் 452 எனவே இது போல எந்த ஒரு தள எண் ஆக இருந்தாலும் அதற்கேற்றவாறு நாம் அதற்கு நிகரான தசம அமைப்பு எண் என்னவென்று கண்டுபிடிக்கலாம் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு எண்ணை எடுத்துக்கொள்வோம் அதாவது 234 தள எண் 6 என்க இதற்கான நிகர் எண் என்பது 2 பெருக்கல் 6 பவர் 2 கூட்டல் 3 பெருக்கல் 6 பவர் 1 கூட்டல் 4 ஆக மொத்தம் 72 கூட்டல் 18 கூட்டல் 4 மொத்தம் 94 இதுவே இதற்கான தசம எண் ஆகும் 6 262 36 4 72184 10 இவ்வகையில் ஏதாவது ஒரு எண் அமைப்பில் கொடுக்கப்பட்ட எண்களை நாம் தசம எண் அமைப்பிற்கு மாற்றுகிறோம் இதைப்போல எந்த ஒரு எண் அமைப்பிலும் இருக்கும் எண்களை நாம் வேறு எந்த ஒரு எண் அமைப்பிலும் குறிப்பிட முடியும் அதாவது தசம எண் அமைப்பில் ஒரு எண் நம்மிடம் கொடுக்கப்பட்டால் அதை நாம் விரும்புகிற மற்றொரு எண் அமைப்பில் நம்மால் குறிப்பிட முடியும் ஆனால் இங்கே கவனிக்கவேண்டிய விஷயம் என்னவென்றால் கொடுக்கப்பட்ட எண் அமைப்பில் தள எண் b என்றால் அதற்கான இலக்கங்கள் என்பது 0 1 என b 1 வரை இருக்கும் அதில் உள்ள இலக்கங்கள் b என்பதைவிட அதிகமாக இருக்காது ஒருவேளை அதை விட அதிகமாக இருப்பின் அது ஒரு சரியான எண் அமைப்பாக இருக்காது ஒரு எண் அமைப்பிலிருந்து மற்றொரு எண் அமைப்பாக மாற்றுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக நாம் எண்ம உரு எண் அமைப்பு பற்றி தெரிந்திருத்தல் வேண்டும் எண்ம உரு எண் என்பது தள எண் 8 என்பதைக் கொண்டிருக்கும் மற்றும் அதனுடைய இலக்கங்கள் 0 முதல் 7 வரை இருக்கும் அடுத்ததாக அறுகோண எண் அமைப்பு உள்ளது இந்த அறுகோண எண் அமைப்பில் தள எண் 16 என்பதாகவும் மற்றும் அதனுடைய இலக்கங்கள் 0 முதல் 15 வரையும் இருக்கும் இப்போது 15 என்பதை குறிப்பிடுவது கடினமாகும் எனவே நாம் சில புதிய சின்னங்களை அறிமுகம் செய்கிறோம் எனவே 0 முதல் 9 வரை உள்ள எண்களை அப்படியே பயன்படுத்திவிட்டு அதன் பிறகு A ஐ 10 எனவும் B ஐ 11 எனவும் C ஐ 12 எனவும் இதைப்போலவே D E மற்றும் F வரை இதுபோல குறிக்கலாம் ஆக இந்த இலக்கங்களை நாம் அறுகோண எண் அமைப்பில் கொண்டிருப்பதாக நினைக்கலாம் அதாவது இந்த A B C D E என்பது முக்கியமல்ல நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவற்றினுடைய நிகரான தசம மதிப்புகளை மட்டுமே மேலும் எந்தவிதமான ஒரு சின்னத்தையும் அவற்றுக்கு பதிலாக பயன்படுத்தலாம் எனவே A B C D E F என குறிப்பிடுவது கட்டாயமில்லை மாறாக அவற்றினுடைய தசம மதிப்புகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் எப்படி ஒரு எண்ணை ஒரு எண் அமைப்பிலிருந்து மற்றொரு எண் அமைப்பிற்கு மாற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம் அதன் சூட்சுமம் என்னவென்றால் நீங்கள் மாற்றும்போது எடுத்துக்காட்டாக தசம எண் அமைப்பை மற்றொரு தள எண் கொண்ட எண் அமைப்பிற்கு மாற்ற வேண்டுமெனில் நாம் தொடர்ச்சியாக அந்த எண்ணை தள எண் கொண்டு வகுத்தல் வேண்டும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இப்போது நம்மிடம் 723 என்ற ஒரு தசம எண் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இப்பொழுது நாம் இதை இரும எண்ணாக மாற்ற வேண்டும் இரும எண் அமைப்பின் தள எண் 2 என்பது நமக்கு தெரியும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 723 என்பதை 2 ஆல் தொடர்ச்சியாக வகுத்து கிடைக்கக்கூடிய மீத மதிப்பை குறித்துக்கொள்ள வேண்டும் ஆக 723 ஐ 2 ஆல் வகுத்தல் செய்கிறோம் பிறகு வகுத்துவந்த பகுதியையும் மற்றும் மீதி பகுதியையும் பார்த்தால் அது முறையே 361 மற்றும் 1 என இருக்கிறது பிறகு இந்த 321 ஐ நாம் 2 ஆல் வகுத்து என்ன மதிப்பு வருகிறது என்பதை பார்ப்போம் ஆக 361 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 180 மற்றும் மீதி 1 என கிடைக்கும் பிறகு இந்த 180 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 90 மற்றும் மீதி 0 என கிடைக்கிறது பிறகு 90 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 45 மற்றும் மீதி 0 என கிடைக்கிறது பிறகு 45 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 22 மற்றும் மீதி 1 என கிடைக்கிறது பிறகு 22 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 11 மற்றும் மீதி 0 என கிடைக்கிறது பிறகு 11 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 5 மற்றும் மீதி 1 என கிடைக்கிறது பிறகு 5 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 2 மற்றும் மீதி 1 என கிடைக்கிறது பிறகு 2 ஐ நாம் 2 ஆல் வகுத்து பார்த்தால் நமக்கு வகுத்து வந்த பகுதி 1 மற்றும் மீதி 0 என கிடைக்கிறது இப்போது இந்த கடைசி இலக்கம் தொடர் வகுத்தல் முடிந்த பிறகு கிடைத்த எண்ணாகும் இந்த இலக்கம் தான் அதிமுக்கிய இலக்கம் ஆகும் நாம் இரும எண் அமைப்பில் இந்த தொடரை எழுதும் போது முதலில் 1 பிறகு 0 பிறகு இரண்டு 1 மீண்டும் 0 அடுத்து 1 பிறகு இரண்டு 0 பிறகு 1 பிறகு 1 ஆக இதுதான் 723 என்பதன் இரும எண் அமைப்பு குறியீடாகும் இவ்வாறாக நாம் எந்த ஒரு எண்களையும் மற்ற வகை எண் அமைப்பில் குறிப்பிடமுடியும் உதாரணமாக நாம் எண் 557 என்பதை அறுகோண எண் அமைப்பில் குறிப்பிட விரும்புவதாக வைத்துக்கொள்வோம் இதனுடைய தள எண் 10 ஆகும் இதை நாம் அறுகோண எண் அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் அதனுடைய தள எண் 16 ஆகும் ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் 557 என்பதை 16 ஆல் வகுக்க வேண்டும் இதன்மூலம் வகுத்து வந்த பகுதி 34 மற்றும் மீதி 13 என கிடைக்கும் 13 என்பது அறுகோண எண் அமைப்பில் சின்னம் D என குறிப்பிடப்படும் ஆக இது D எனப்படும் அடுத்து 34 வகுத்தல் 16 மேற்கொள்ளும்போது நமக்கு வகுத்து வந்த பகுதி 2 மற்றும் மீதி 2 என கிடைக்கும் மேலும் இந்த 2 என்பதை 16 ஆல் வகுக்கும்போது 0 என்பது வகுத்து வந்த பகுதியாகவும் 2 என்பது மீதியாகவும் கிடைக்கும் இந்த எண் தொடரை எழுதும்போது நமக்கு 22D என்ற அறுகோண எண் கிடைக்கும் இதுவே 557 தள எண் 10 என்பதன் அறுகோண எண் குறியீடாகும் ஆக இவ்வகையில் நாம் தசம எண் அமைப்பிலிருந்து மற்றொரு எண் அமைப்பிற்கு தள எண்ணால் வகுப்பதன் மூலமாக மாற்றுகிறோம் இதைப்போலவே நாம் பின்னம் எண்கள் மற்றும் மெய் எண்கள் ஆகியவற்றை மாற்றமுடியும் ஆனால் மெய் எண்களை பொறுத்தவரை இது முழுக்கள் பகுதி அதற்கடுத்து ஒரு தசம புள்ளி அதற்கடுத்து பின்னம் பகுதி இருக்கும் இப்போது முழுக்கள் பகுதியை பொறுத்தவரை நாம் இங்கிருந்து இந்தப் பக்கம் செல்லும்போது எண்களுடைய எடை அதிகரித்துக்கொண்டே செல்லும் இந்த இடத்தில் இருக்கும் இலக்கத்தை விட இந்த இடத்தில் இலக்கம் மிக முக்கியமானது மற்றொருபுறம் பின்னம் பகுதி இதில் தசம புள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய இலக்கம் என்பது முக்கியமானது நாம் தசம புள்ளியிலிருந்து விலகும்போது அந்த இலக்கத்திற்கான முக்கியத்துவம் குறைந்து கொண்டே செல்லும் இப்போது நம்மிடம் 5 75 என்கிற ஒரு தசம எண் அமைப்பு கொண்ட எண் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் நாம் இப்போது அதை இரும எண் அமைப்பாக மாற்ற வேண்டுமெனில் முதலில் இந்த எண் 5 ஐ இரும எண் அமைப்பிற்கு மாற்ற வேண்டும் ஆக 5 வகுத்தல் 2 எனில் நமக்கு வகுத்து வந்த பகுதி 2 மற்றும் மீதி 1 கிடைக்கும் அடுத்து 2 வகுத்தல் 2 எனில் நமக்கு வகுத்து வந்த பகுதி 1 மற்றும் மீதி 0 என கிடைக்கும் அடுத்து 1 வகுத்தல் 2 எனில் நமக்கு வகுத்து வந்த பகுதி 0 மற்றும் மீதி 1 என கிடைக்கும் ஆக இந்த எண் 5 ஐ பொறுத்தவரை நமக்கு கிடைத்துள்ள இலக்கங்கள் 101 ஆகும் அடுத்து தசம புள்ளிக்கு வருவோம் இந்த 0 75 ஐ நாம் தள எண் கொண்டு வகுத்தல் செய்வதற்கு பதிலாக நாம் பெருக்கல் செய்ய வேண்டும் ஆக 0 75 பெருக்கல் 2 என்பது 1 5 என வரும் அதில் நாம் எண் 1 என்பதை அதிமுக்கிய எண்ணாக எடுத்துக் கொள்கிறோம் இதில் 1 என்பது முக்கியமாகும் ஆகவே நாம் 1 ஐ எடுத்துக்கொண்டு மீதமுள்ள 0 5ஐ மறுபடியும் 2 ஆல் பெருக்குகிறோம் இதனால் நமக்கு 1 0 கிடைக்கும் மறுபடியும் அதில் 1 என்பதை எடுத்துக் கொள்கிறோம் பிறகு இது 0 என வந்துவிடும் அதற்குப் பிறகு இதன் மதிப்பு 0 ஆக இருப்பதால் மேற்கொண்டு பெருக்கல் செய்ய முடியாது இங்கு பின்னம் பகுதி 1 1 என குறிப்பிடப்படுகிறது இது உண்மையிலேயே 5 75 என்பதை குறிக்கிறதா என பார்த்தால் தசம புள்ளிக்கு இடதுபுறம் இருப்பவை 5 என்பதை குறிக்கிறது ஆனால் வலதுபுறம் பார்த்தால் இந்த 1 பெருக்கல் 2 1 ஏனென்றால் அந்த எண் அமைப்பின் தள எண் 2 ஆகும் எனவேதான் 1 பெருக்கல் 2 1 கூட்டல் 1 பெருக்கல் 2 2 இதில் 2 1 என்பது 0 5 ஆகும் 2 2 என்பது 0 25 ஆகும் மொத்தத்தில் 0 75 என்பதாகும் எனவே நாம் இவ்வழியில் பின்னம் பகுதியை எண் அமைப்பினுடைய தள எண் கொண்டு பெருக்கும்போது வருகிற முழுக்கள் பகுதியை முக்கிய இலக்கமாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள பகுதியை தள எண் கொண்டு பெருக்கி கொண்டே செல்ல வேண்டும் இவ்வாறு மொத்த பின்னம் பகுதியும் ஒரு குறிப்பிட்ட எண் அமைப்பில் குறிப்பிடப்படுகிறது ஆனால் அடிப்படையிலேயே ஒரு சில எண்களை நாம் துல்லியமாக ஒரு எண் அமைப்பில் குறிப்பிட முடியாது உதாரணத்திற்கு பின்னம் பகுதி 0 இதை நீங்கள் 2 ஆல் பெருகிக்கொண்டே செல்லும்போது 0 என ஒருபொழுதும் கிடைக்காது எப்போதுமே ஒரு மீதி இருந்துகொண்டே இருக்கும் அந்த எண்ணை கணினியில் சேமிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நீளத்திற்கு மட்டுமே சேமிக்க முடியும் ஆக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு துல்லியமான எண்ணை மட்டுமே குறிப்பிட முடியும் எனவே ஒருகுறிப்பிட்ட நிலைகளோடு நீங்கள் நிறுத்திக்கொள்ளவேண்டும் அது சரியாக 0 33 என்பதையோ அல்லது கொடுக்கப்பட்ட எண்ணையோ பிரதிபலிக்காது இவ்வாறு நாம் ஒரு எண் அமைப்பிலிருந்து மற்றொரு எண் அமைப்பிற்கு மாற்றுகிறோம் ஒரு எண் அமைப்பிலிருந்து மற்றொரு எண் அமைப்பிற்கு மாற்றுவதற்கு ஒரு சில எளிய வழிமுறைகளும் உள்ளன அதை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட எண்களை நீங்கள் ஒரு அறுகோண எண் அல்லது எண்ம உரு எண் அமைப்பிற்கு மாற்றலாம் உங்களிடம் ஒரு அறுகோண எண் D இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மேலும் அதற்கு நிகரான இரும எண் B என இருக்கட்டும் எண்ம உரு எண் கிடைப்பதற்கு நீங்கள் மூன்று பிட்களாக இந்த எண்களை பிரித்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தொகுப்பும் 3 பிட்டுகளை கொண்டிருக்கும் பின்னர் ஒவ்வொரு 3 பிட்டுகளின் தொகுப்பை அதற்கு நிகரான எண்ம உரு இலக்கமாக மாற்ற வேண்டும் அதுவே எண்ம உரு எண் குறியீடாகும் உதாரணத்திற்கு 45 என்பது இரும எண் அமைப்பில் 1 0 பிறகு 1 என இருக்கும் அதாவது இதனுடைய பவர் 32 16 8 4 2 1 இவ்வாறு இருப்பின் 45 என்ற எண்ணின் இரும எண் குறியீடு 1 0 1 1 0 1 என்பதாகும் இப்பொழுது இதை எண்ம உரு எண் அமைப்பாக மாற்ற வேண்டுமெனில் நீங்கள் 3 பிட்டுகளாக தொகுக்க வேண்டும் ஆக இந்த 3 பிட்டுகளும் நமக்கு கொடுக்கும் எண் 5 ஆக இது 55 என்பதை கொடுக்கும் எனவே 55 தள எண் 8 என்பதை நீங்கள் சரி பார்த்துக் கொள்ளலாம் இது 5 பெருக்கல் 8 கூட்டல் 5 என மொத்தம் 45 ஆக எண்ம உரு எண் 55 என்பது தசம அமைப்பில் 45 என்பதாகும் இதே எண்ணை நீங்கள் அறுகோண எண் வடிவில் குறிப்பிட வேண்டுமெனில் நீங்கள் 4 பிட்டுகளாக தொகுக்க வேண்டும் இப்போது இதில் 2 இலக்கங்கள் மட்டுமே உள்ளன அது 0 மற்றும் 1 எனவே நீங்கள் கூடுதலாக மேலும் 2 பூஜ்ஜியங்களை சேர்க்க வேண்டும் இதுவே அடுத்த இலக்கம் ஆகும் இப்போது இந்த பகுதியில் 8 கூட்டல் 4 கூட்டல் 1 ஆக மொத்தம் 13 அதாவது D என கிடைக்கும் மேலும் இந்தப் பகுதி குறிப்பிடுவது 2 ஆகும் எனவே மொத்தமாக 2D கிடைக்கப்பெறும் இந்த 2D என்பதே அறுகோண எண் அமைப்பின் நிகராகும் இப்போது நீங்கள் இந்த 2D என்பதை சரி பார்த்துக் கொள்ளலாம் அதாவது 2 பெருக்கல் 16 கூட்டல் D D என்பது 13 ஆக 32 கூட்டல் 13 என மொத்தம் 45 ஆகும் ஆக இவ்வாறு இந்த எண் அமைப்பை பயன்படுத்தி எந்த ஒரு எண் அமைப்பையும் நீங்கள் ஒரு சரியான வடிவத்தில் குறிப்பிட முடியும் மேலும் நாம் விவாதிக்க ஒரு மெய்யெண்கள் குறியீடு உள்ளது அது மிதவை புள்ளி குறியீடு ஆகும் இதுவரை நாம் பார்த்த எந்த ஒரு மெய்யெண் குறியீடாக இருந்தாலும் அதில் தசம புள்ளி என்பது நிலையாக இருக்கும் எனவே தான் அது நிலையான புள்ளி எண் அமைப்பு எனப்படுகிறது மேலும் மிதவைப் புள்ளி குறியீடு என்பது சற்று கடினமானது அதுமட்டுமில்லாமல் பெரும்பாலான நுண்செயலிகள் மற்றும் நுண்கட்டுப்படுத்திகள் அவற்றை கையாளும் திறனை கொண்டிருக்காது பொதுவாகவே நுண்செயலிகள் அல்லது நுண்கட்டுப்படுத்திகள் ஆகியன இணை செயலிகளை கொண்டிருக்கும் நாம் அந்த பகுதியை பற்றி பார்க்க போவதில்லை நாம் பேசுவது எல்லாமே முழு எண்கள் மற்றும் ஒரு சில மெய்யெண்கள் அதிலும் குறிப்பாக நிலையான புள்ளி எண் அமைப்பு பற்றிதான் அடுத்து முக்கியமாக நாம் பார்க்கவிருப்பது இந்த செயல்பாடுகள் அதாவது எப்படி இந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் போன்ற செயல்பாடுகளை ஒரு அடிப்படை எண் கொண்டு அடிப்படை எண் அமைப்பில் செய்வது என்பதை பற்றி தான் ஆக நாம் பார்க்க இருக்கும் முதல் முக்கிய செயல்பாடு 2 எண்களை கூட்டல் செய்வதாகும் பள்ளியில் படித்த கணித அறிவைக்கொண்டு இந்த 2 எண்களை கூட்டல் செய்யலாம் நம்மிடம் 2 எண்கள் இருக்கின்றன அவை 1 0 1 1 மற்றும் 0 1 0 1 என்க ஆக நீங்கள் இந்த இரண்டையும் ஒவ்வொரு பிட் வாரியாக இரும எண் அமைப்பில் கூட்ட வேண்டும் ஆக 1 கூட்டல் 1 என்பது 0 மீதம் 1 என கிடைக்கும் ஆக மீண்டும் 1 கூட்டல் 1 என்பது 0 மற்றும் மீதம் 1 அடுத்து மறுபடியும் 1 கூட்டல் 1 என்பது 0 மற்றும் மீதம் 1 மறுபடியும் 1 கூட்டல் 1 என்பது 0 மற்றும் மீதம் 1 என கிடைக்கும் ஆக இதன் மதிப்பை பார்த்தால் இந்த எண் 8 கூட்டல் 2 கூட்டல் 1 அதாவது மொத்தம் 11 மேலும் இந்த எண் 1 0 1 என்பது மொத்தமாக 5 ஆகும் ஆக மொத்தம் 11 கூட்டல் 5 என்பது 16 ஆகும் 2 2 2 எனவே நீங்கள் 16 என்பதன் குறியீட்டை பார்க்கும்போது ஒன்று கருத தோன்றும் நாம் 11 மற்றும் 5 என்ற எண்களை எடுக்கும்போது 4 பிட் குறியீடாக இருக்கிறது ஆனால் கிடைக்கும் முடிவோ 5 பிட் குறியீடாக இருக்கிறது எனவே எண் 16 என்பதை 4 பிட் எண் அமைப்பில் குறிப்பிட முடியாது எனவே கணினி அமைப்புகளை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான பிரச்சனை அது என்னவென்றால் நாம் ஒவ்வொரு தனி எண்களுக்கும் மாறுபடக்கூடிய நீளத்தை கொடுக்க முடியாது கூட்டல் செயல்பாட்டை மாறுபட்ட அளவில் இருக்கும் எண்களுக்கு செய்ய இயலாது எனவேதான் செயலி உடைய சொல் அளவு பற்றி பார்க்கிறோம் அது இந்த செயலி கையாளும் தரவு அளவு என்ன என்பதை குறிக்கும் எனவே இந்த செயலி 4 பிட் தரவில் இயங்கினால் அது சிக்கலை உருவாக்கும் என்னவென்றால் 5 பிட் முடிவை அதில் நாம் சேமிக்க முடியாது ஆக நாம் பெறுகின்ற எந்த ஒரு 5 பிட் முடிவையும் இதில் வைத்திருக்க முடியாது ஆக இது சிக்கலை உருவாக்கும் இந்த சூழ்நிலைக்கு பெயர்தான் வழிந்தோடும் பிரச்சனை எனவே முடிவு 4 பிட் குறியீட்டை விட அதிகமாக இருந்தால் அதற்கு நாம் இந்த கூடுதல் பிட்டில் இடம் அளிக்கிறோம் இந்த கூடுதல் சேமிப்பு என்பது செயலியில் கேரி பிட் என அழைக்கப்படும் ஆக ஒரு கூடுதல் சேமிப்பு இடம் என்பது இந்த கூடுதல் பிட்டை சேமிப்பதற்கு என இருக்கும் இந்த கூடுதல் பிட் கேரி பிட் எனப்படும் நாம் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் அது நாம் இரண்டு n பிட் எண்களை கூட்டல் செய்யும்போது அதனுடைய முடிவு என்பது n கூட்டல் 1 அளவில் இருக்கலாம் ஆனால் அதற்கு மிகாது அது இந்த ஒரு கேரி பிட் சேமிப்பதற்கு உகந்தது